வணக்கம் கடந்த சில அமர்வுகளில் நாம் நிதி அறிக்கை பகுப்பாய்வு எப்படி கணக்கிடுவது என்பதை பற்றி விவாதித்து இருந்தோம் குறிப்பாக கடைசி அமர்வில் நாம் டீ எஸ் நிறுவனத்தின் பகுப்பாய்வு பற்றி விவாதித்து இருந்தோம் மேலும் நிதி பகுப்பாய்விற்கு அப்பாற்பட்டதையும் விவாதித்து இருந்தோம் நாம் மற்ற தகவலை பயன்படுத்தி டீ எஸ் நிறுவனத்தின் விகிதங்களை கணக்கிட்டுள்ளோம் தற்போதைய அமர்வு மற்றும் அடுத்த அமர்வில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பற்றி பார்க்க போகிறோம் அந்நிறுவன முதன்மை நிலையில் பட்டியலிடப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் சந்தை மூலதனத்தின் அடிப்படையில் இது இந்தியாவின் பட்டியலிடப்பட்ட மிக பெரிய நிறுவனமாகும் எனவே நிறுவனத்தை வெவ்வேறு அடிப்படையில் பகுப்பாய்வு செய்ய முயற்சிப்போம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் அடிப்படையில் நாம் கணக்கிடும் பகுப்பாய்வு முறை அடிப்படை பகுப்பாய்வு என்று அழைக்கப்படுகிறது பகுப்பாய்வில் இரண்டு வகை உள்ளது ஒன்று அடிப்படை பகுப்பாய்வு மற்றொன்று தொழில்நுட்ப பகுப்பாய்வு ஆகம் தொழில்நுட்ப பகுப்பாய்வு நிறுவனத்தின் விலை தரவின் அளவு விலைகளின் இயக்கங்கள்விளக்கப்படங்கள் இவை அனைத்தும் ஆய்வு செய்யப்படுகின்றன அதேசமயம் அடிப்படை பகுப்பாய்வு நிறுவனத்தின் அடிப்படைகள் ஆய்வு செய்யப்படுகின்றன அவை முக்கியமாக நிதி அறிக்கைகள் மற்றும் நிறுவனத்தைப் பற்றிய பிற தரவுகளை உள்ளடக்கம் அடிப்படை பகுப்பாய்வு இந்த பகுதி நிறுவன பகுப்பாய்வு என அழைக்கப்படுகிறது பின்னர் தொழில் அல்லது நிறுவனம் செயல்படும் துறையைப் பற்றிய ஒரு ஆய்வு உள்ளது அது தொழில் பகுப்பாய்வு என்றும் மூன்றாம் பகுதி பொருளாதார பகுப்பாய்வு என்று அழைக்கப்படுகிறது இதில் நாடு முழுவதும் அலல்து பொருளாதாரம் முழுவதும் ஆய்வு செய்யப்படுகிறது இப்போது இந்த மூன்று காரணிகளும் நிறுவனத்தின் செயல் திறனை பாதிக்கின்றன நிச்சயமாக தொழில் அலல்து பொருளாதார பகுப்பாய்வு நிச்சயமாக தொழில் விவரங்களைப் பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை இருந்த போதிலும் முக்கியமான விகிதங்களை அடிப்படையாக கொண்டு நிறுவன பகுப்பாய்வு எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்க்க முயற்சிப்போம் எனவே நாம் இப்போது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் நிறுவனத்தின் செயலாளர் கே சேதுராமன் தணிக்கையாளர்கள் சதுர்வேதி மற்றும் ஷா ஆகியோரை பற்றி நாம் அறிவோம் இந்த நிறுவனத்தின் முக மதிப்பு 10 ரூபாயாகும்

2019 மே மாதத்தில் பங்கின் முகமதிப்பு விலை ரூபாய் 1255 ஒரு வாரத்திற்கான சதவீத மாற்றம் மற்றும் இதர தகவல்கள் கொடுக்கப்படுள்ளது மேலும் சந்தை மூலதனம் ரூபாய் 3161428 மில்லியன் ஆகும் நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தை மதிப்பின் அளவு மிகவும் அதிகமாக உள்ளது இது நிறுவனத்தின் பங்குகளை சுலபமாக பணமாக மாற்ற கூடாது என்பதைக் காட்டுகிறது பங்குகளின் எண்ணிக்கை 6503 மில்லியன் ஆகும் இப்போது பங்கு வைத்திருக்கும் முறையை பற்றி பார்ப்போம் இது ஒரு இந்திய நிறுவனமாகும் நிறுவன ப்ரோமோட்டர்ஸ் வைத்திருக்கும் பங்கு விகிதம் ரூபாய் 45 ஆகும் இது முகேஷ் அம்பானி குழுவிற்கு சொந்தமானது இந்திய நிறுவனங்களில் சுமார் 12 சதவிகிதம் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களில் சுமார் 18 சதவிகிதம் முதலீட்டாளர்கள் உள்ளனர் அந்த நிறுவனங்களின் பங்குகளை வெளிநாடுகளில் வெளியிட்டுள்ளது அதாவது ADR அல்லது GDR மூலமாக இருக்கும் 3 2 சதவீதமாகும் மேலும் சுலப மிதவை 20 சதவீதமாக உள்ளது பிரீ பிலோட் என்றால் என்ன அதாவது சந்தையில் சுதந்திரமாக வர்த்தகம் செய்யப்படும் பங்குகள் என்று அர்த்தம் அவை 20 சதவீதம் இருக்கிறது பங்குதாரர்களின் எண்ணிகையும் கொடுக்கப்படுள்ளது இந்தியாவில் எந்த ஒரு நிறுவனத்தை ஒப்பிடும் பொழுது இது மிகப்பெரிய துவக்காளர்கள் எண்ணிக்கை கொண்ட நிறுவனம் என்று நான் நினைக்கிறேன் அதாவது 2790000 நிறுவன துவக்காளர்களின் பங்கின் சதவீதம் 0 ஆகும் இப்போது பங்குச்சந்தை சம்பந்தமான தரவை பற்றிப் பார்ப்போம் கடந்த 5 ஆண்டுக்கான பங்கின் விலை உயர்ந்து மற்றும் குறைந்து காணப்பட்டுள்ளது கடந்த 5 ஆண்டுகளுக்கான சராசரி விலையும் வழங்கப்பட்டு இருக்கிறது ஆண்டின் இறுதியில் மில்லியன்கணக்கான ரூபாய் மதிப்பில் உள்ள நிலுவை பங்குகள் வழங்கப்படுகின்றன பங்குகளின் எண்ணிக்கையில் ஏதேனும் ஏற்ற இறக்கங்களை காண்கிறீர்களா ஆம் எனில் கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்தால் 2958 லிருந்து 5921 ஆக ஒரு பெரிய உயர்வு உள்ளது அதற்கு காரணம் புதிய வெளியீடு காரணமாக போனஸ் சார்ஸ் வழங்கப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு ஆண்டும் சில சிறிய அளவிலான இஎஸ்ஒஎஸ் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சில சிறிய அளவு இஎஸ்ஒஎஸ் வழங்கப்படுகின்றன மேலும் இந்த ஆண்டு போனஸ் காரணமாக பங்கில் பெரிய அதிகரிப்பு போல் தெரிகிறது இந்த காலகட்டத்தில் சராசரி சந்தை மூலதனம் வழங்கப்பட்டுள்ளது எண்ணிக்கை அளவில் மிகவும் அதிகமாக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உள்ளனர் அதாவது 23000 ஊழியர்கள் இருந்து இப்போது 87000 ஊழியர்கள் உள்ளனர் இப்போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மொத்த சம்பளம் வழங்கப்படுகிறது இதற்கு ஊழியர்கள் எண்ணிக்கையை சரி செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்போது நிகர விற்பனை பற்றி பார்ப்போம் மார்ச் 14 முதல் நிகர விற்பனை தரவுகளை நாம் பார்க்க முடியும் உண்மையில் நிகர விற்பனை சற்று குறைந்து உள்ளது கடந்த ஆண்டில் மீண்டும் நிகர விற்பனை அதிகரித்துள்ளது இருந்த போதிலும் மற்ற வருமானம் மிகவும் நிலையானது முதல் 3 ஆண்டுகளில் மொத்த வருவாய் குறைந்து விட்டது பின்னர் அவை எண்ணெய் வியாபாரத்தில் உள்ளது என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எண்ணெய் விலைகள் ஏற்ற இறக்கத்துடன் அவற்றின் விற்பனையும் ஏற்ற இறக்கத்துடன் உள்ளன மொத்த இலாபங்கள் வியக்கத்தக்க வகையில் ஒரு நிலையான அடையாளத்தை கொண்டுள்ளன மொத்த லாபம் எல்லா ஆண்டுகளில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டை தவிர அவை கொஞ்சம் குறைந்து மீண்டும் 544 ஆக உயர்ந்தது தேய்மானம் என்பது கணிசமான அளவு ஏற்பட்டுள்ளது எஸ் நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தேய்மானம் ஏன் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக அது ஒரு உற்பத்தி நிறுவனம் என்பதால் அவர்களுக்கு நிலையான சொத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன என்று அர்த்தம் எனவே இந்நிறுவனத்தின் தேய்மானம் 112 ஆக உள்ளது அது இப்போது 167 ஆக உயர்ந்துள்ளது வட்டி செலவும் அதிகமாக உள்ளது மேலும் இது கணிசமாக மேலும் உயர்ந்துள்ளது வரிக்கு முன்னுள்ள இலாபம் படிப்படியாக அதிகரித்து இருக்கிறது மைனாரிட்டி இன்டெரெஸ்ட் மிக அதிகமாக உள்ளது மேலும் இந்த மைனாரிட்டி இன்டெரெஸ்ட் மற்றவர்களின் துணை நிறுவனங்களின் பங்குகளை வைத்திருப்பதால் தான் மார்ச் 14 இல் ஒரு அசாதாரண வருமானம் உள்ளது மற்ற 2 ஆண்டு வரிகளில் அசாதாரண வருமானம் இல்லை கடந்த 2 ஆண்டுகளில் வரிகள் அதிகரித்துள்ளதை நீங்கள் காணலாம் மேலும் வரிக்கு பின்னுள்ள லாபம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தொடர்ந்து அதிகரித்துள்ளது ஈவுத்தொகை புள்ளிவிவரங்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சரியா எனவே கொடுக்கப்பட்ட அணைத்து ஆண்டுக்குமான வரிக்கு பின்னுள்ள லாபம் மற்றும் ஈவுத்தொகையின் மதிப்பிடப்பட்ட புள்ளிவிவரங்களை எடுத்துள்ளோம் ஆக இது அவர்களின் வருவாய் பற்றிய தரவுகளாகும் எனவே இப்பொழுது இதை பயன்படுத்தி சில முக்கியமான விகிதங்களை நாம் கணக்கிடலாம் முதலாவதாக மொத்த விளிம்பு விகிதம் பற்றி பார்ப்போம் அதன் சூத்திரம் என்ன என்று உங்களுக்கு நினைவு இருக்கிறதா மொத்த லாபம் விற்பனையால் வகுக்கப்படுகிறது அடுத்து ஈபிடிஐடிஎ ஈபிடிஐடிஎ ன் முழு விரிவாக்கம் என்ன தேய்மானத்திற்கு முன்னுள்ள வருவாய் வட்டி வரி மற்றும் கடன் தொகை ஆகும் இது ஒரு பண இயக்க லாபம் ஆகும் இப்போது நமக்கு மொத்த வருவாய் வழங்கப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட ஒரு இயக்க வருவாய் போன்றதாகும் மேலும் நமக்கு வரிக்கு முன் லாபமும் வழங்கப்பட்டுள்ளது எனவே வரிக்கு முந்தைய லாபத்தில் ஈபிடிஐடிஎ வைப் பெற வட்டி மற்றும் தேய்மானத்தை சேர்க்க வேண்டும் அதேபோல் பிபிடி ஐ வட்டி மற்றும் தேய்மானத்தை சேர்க்க வேண்டும் மேலும் ஈபிடிஐடிஎ ஐ நிகர விற்பனையால் வகுக்க வேண்டும் ஆக நமக்கு மார்ச் 14 ல் சுமார் 10 சதவிகிதம் கிடைத்துள்ளது இது இப்பொழுது 9 சதவீதத்திலிருந்து 20 சதவிகிதம் மெதுவாக அதிகரித்துள்ளது மேலும் சற்று அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தேங்கி நிற்கிறது அந்நிறுவனத்தின் இயக்க லாபத்திலிருந்து உருவாக்கப்படும் வருவாய் அறிய இது மிக முக்கியமான அறிகுறியாகும் அடுத்து நெட் ப்ரோபிட் மார்ஜின் பற்றியதாகும் உங்களுக்கு இதை கணக்கிடுவதற்கான சூத்திரம் தெரியும் என்று நினைக்கிறேன் அதாவது விற்பனையின் மீதான நிகர லாபம் ஆகும் ஆனால் இங்கே விற்பனைக்கு பதிலாக மொத்த வருவாயை நாம் எடுத்துக் கொள்வோம் அதன் அடிப்படையில் நமக்கு கிடைத்த நிகர லாபம் 5 சதவீதம் தான் ஆனால் இப்பொழுது 10 சதவீதமாக அதிகரித்து உள்ளது மேலும் நாம் அறிந்தவரை மொத்த விளிம்புகள் காரணமாக 8 71 சதவீதம் வரை உயர்ந்துள்ளது இந்த சதவீதம் உயர்வு மற்ற வருமானம் மற்றும் பிற புள்ளிவிவரங்களையும் கணக்கில் எடுத்துக் கொண்டுள்ளது இப்போது இருப்பு நிலை தரவுகள் என்ன என்று பார்ப்போம் இதற்கு முன் நாம் டீ எஸ் நிறுவனத்தை பற்றி பார்த்தோம் ஆனால் இப்பொழுது பார்ப்பது முக்கியமானது மற்றும் மிகவும் சுவாரஸ்யமானது ஆகும் ஏனெனில் இது ஒரு உற்பத்தி நிறுவனம் இது பல தகவல்களை கொண்டுள்ளது ஏனெனில் இது பல்வேறு வகையான சொத்துக்களில் முதலீடு செய்துள்ளது அந்நிறுவனத்தின் தற்போதைய சொத்துக்கள் உண்மையில் குறைந்து மீண்டும் தற்போதைய கடன்கள் உயர்த்தி இருப்பதை இப்போது நீங்கள் காணலாம் மார்ச் 18 இல் அதன் விகிதத்தைப் பார்த்தால் நடப்பு சொத்துக்களை விட அவற்றின் தற்போதைய கடன்கள் மிக அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு நிறுவனமாக நிறைய சரக்குகளை பராமரிக்க வேண்டி இருப்பதால் அது 48 நாட்களில் இருந்து 64 நாட்களாக அதிகரித்து மீண்டும் 56 நாட்களாக குறைகிறது குறைந்து இருக்கிறது கடனாளிகள் கடனை செலுத்த வேண்டிய நாட்கள் 8 5 6 10 மற்றும் 16 என்ற எண்ணிக்கையில் மிக குறைந்த நாட்களாக காணப்படுகிறது எனவே இந்த நிறுவனத்தின் கடன் கொள்கைகள் மிகவும் கண்டிப்பானவை என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் அவை கிட்டத்தட்ட வருவாய் அடிப்படையில் அல்லது மிகக் குறைந்த கடனுக்கு விற்கப்படுகின்றன ஆனால் இப்போதெல்லாம் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நாட்கள் 16 நாட்களாக அதிகரித்துள்ளது நிகர நிலையான சொத்துக்கள் என்பது நிலையான சொத்துக்கள் பரந்த அளவைக் கொண்டுள்ளது என்று அர்த்தம் மேலும் நிலையான சொத்துகளில் நிலையான அதிகரிப்பு என்பது தற்போது 5909 ஆக உயர்ந்துள்ளது பங்கு மூலதனம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையாக மாறாமல் உள்ளது ஆனால் கடந்த ஆண்டில் அது அதிகரித்துள்ளது இலவச இருப்புக்கள் மிக உயர்ந்த தொகையாகும் ஏனெனில் அவை தொடர்ந்து நல்ல லாபம் ஈட்டியுள்ளது நிகர மதிப்பு நியாயமான அளவில் அதிகரித்துள்ளது நீண்ட கால கடன் ஒரு உற்பத்தி நிறுவனத்திற்கு இருக்கிறது ஆனால் இதுபோல் டி எஸ் போன்ற பூஜ்ஜிய கடன் நிறுவனத்திற்கு அல்ல அவர்களுக்கு அதிக நீண்ட கால கடன் உள்ளது இருப்பினும் கடன் பங்கு விகிதம் மிக அதிகமாக இல்லை ஆக நாம் அதன் விகிதத்தை இப்பொழுது கணக்கிடுவோம் மொத்த சொத்துக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் அவை இரட்டிப்பாகிறது இப்போது கடன் பங்கு மற்றும் தற்போதைய விகிதம் என இரண்டு முக்கியமான விகிதங்களை கணக்கிடலாம் எனவே கடன் ஈக்விட்டி இன் சூத்திரத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அது ஈக்விட்டி மீதான கடன் ஆகும் எனவே நீண்ட கால கடன் நிகர மதிப்பு வகுக்கப்பட்டு 0 50 மட்டுமே கிடைத்துள்ளது இந்த நேரத்தில் அது ஒரு சதவீதமாக அல்லது ஒரு தசமமாகவோ வெளிப்படுத்தப்படும் அதை ஒரு தசமமாக வைத்திருப்போம் எனவே இது 0 51 மட்டுமே இது ஒரு ரூபாய் ஈக்விட்டிக்கு 50 பைசா என்பது நீண்ட கால கடனின் அளவு என்பதைக் குறிக்கிறது நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் கடன் பங்கு 0 61 விகிதமாக சற்று அதிகரித்துள்ளது அது இப்போது மார்ச் 18 ல் மீண்டும் குறைந்துவிட்டது தற்போதைய விகிதம் கணக்கிடுவது என்பது தற்போதைய சொத்துக்களை தற்போதைய கடன்களால் வகுக்கப்படுவதாகும் என்பது உங்களுக்குத் தெரியும் இது 1 31 சதவீதமாக உயர்ந்துள்ளது இப்போது இது கணிசமாக 0 59 ஆக குறைந்துள்ளது தற்போதைய கடன்களின் உயர்வு காரணமாக தற்போதைய விகிதம் வீழ்ச்சியடைந்து வருவதை நீங்கள் குறிப்பாகக் இதன்முலம் காண முடியும் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளில் தற்போதைய கடன்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உள்ளது ஆனால் அது மேலும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் மூன்றாம் பகுதியில் பணப்புழக்கம் பற்றிய தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டின் நடவடிக்கைகளில் இருந்து வருவாய்க்கான கணிசமாக அதிகரிப்பு இருப்பதை நீங்கள் காணலாம் மார்ச் 15 இல் முதலீடுகளில் இருந்து வரும் வருவாய் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பராமரிக்கப்படுகிறது இது கணிசமாக எதிர்மறையாக இருக்கிறது என்பது ஒரு நேர்மறையான அறிகுறியாகும் ஆனால் பெரும்பாலான ஆண்டுகளில் முதலீட்டுக்கான வருவாயினை பெற சில முதலீடு அல்லது பிற முதலீட்டைச் செய்ய முடிகிறது நிதி நடவடிக்கை தொடர்பான பணப்புழக்கம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மாறாமல் நிலையாக உள்ளது சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மொத்த அளவோடு ஒப்பிடப்படுகிறது இது மிக அதிகம் இல்லை அதாவது நிகர பணப்புழக்கம் மைனஸ் 160 ஆக இருந்தது மேலும் அது மைனஸ் 220 ஆனது கடந்த ஆண்டில் இது 12660 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது இப்பொழுது ஒருங்கிணைந்த விகிதங்களில் சிலவற்றைக் கணக்கிடுவோம் முதலாவதாக வட்டி பாதுகாப்பு விகிதத்தை கணக்கிடுவோம் அதன் சூத்திரம் என்ன என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா வட்டி எவ்வளவு சிறப்பாக உள்ளது என்பதை நாம் இதன் மூலம் அறிகிறோம் எனவே வட்டியை செலுத்துவதற்கு அந்த நிறுவனம் எத்தனை முறை சம்பாதித்துள்ளனர் பின்னத்தின் கீழ்லிலக்கத்தில் இருக்கும் வட்டியை பின்னத்தின் மேலிலக்கத்தில் இருக்கும் லாபத்தை கொண்டு வகுக்க வேண்டும் எனவே எந்த லாபத்தை பின்னத்தின் மேல் இலக்கத்தை எடுத்து கொள்வீர்கள் நீங்கள் பிஏடி ஐ எடுப்பீர்களா இல்லை ஏனென்றால் வட்டிக்கு முன் லாபத்தையும் அந்தத் தொகையிலிருந்து வரிகளையும் நாம் செலுத்த வேண்டி இருக்கிறது பிபிஐடியைக் கணக்கிடுவோம் அதற்கு பிபிடி யுடன் வட்டி சேர்க்கப்பட வேண்டும் இப்பொழுது நமக்கு பிபிஐடி கிடைக்கும் வட்டியை செலுத்துவதற்கு கிடைத்த லாபம் வட்டி மூலம் வகுக்கப்பட வேண்டும் எனவே நமக்கு 8 28 சதவீதம் கிடைத்திருக்கிறது ஆக அது ஒரு நியாயமான பாதுகாப்பாகும் இருப்பினும் அவர்களின் லாபம் மிக அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு நிறைய வட்டி செலுத்துதல்கள் கிடைத்துள்ளன இது 8 மடங்கு பாதுகாப்பை அதிகரித்துள்ளது இப்பொழுது அது சற்று குறைந்துள்ளது அடுத்ததாக செயல்திறன் தொடர்பான விகிதங்கள் பற்றியதாகும் நாம் இங்கே ஒரு விகிதத்தை மட்டும் கருத்தில் கொண்டு கணக்கிட முயற்சிப்போம் அதாவது நிலையான சொத்து விகிதத்திற்கான விற்பனை ஆகும் எனவே நிறுவனத்தின் விற்பனை அதிகப்படுத்துவதற்காக தங்கள் நிலையான சொத்துக்கள் எவ்வளவு திறமையாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை இது காட்டுகிறது எனவே விற்பனை நிலையான சொத்துக்கள் வகுக்கப்படுகிறது இது செயல்பாடு தொடர்பான விகிதமாக இருப்பதால் நாம் முக்கியமாக நிகர விற்பனை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ளோம் மொத்த வருவாயை எடுத்துகொள்ளவில்லை எனவே அதைப்பற்றி நீங்கள் இங்கே என்ன நினைக்கிறீர்கள் விகிதத்தில் கடுமையாக குறைந்துள்ளது இது 1 81 சதவீதமாக இருந்தது இந்த விகிதம் குறிப்பாக மார்ச் 16 முதல் குறைந்து 0 66 சதவீதத்தை அடைந்துள்ளது மேலும் அது தேக்கமடைந்துள்ளன நீங்கள் அதன் போக்கை கவனித்து பார்த்தால் அவர்களின் விற்பனையில் அதிகரிப்பு இல்லாமல் கணிசமாக நிலையான சொத்துக்கள் மட்டும் அதிகரித்துள்ளன உண்மையில் விற்பனை குறைகிறது ஆனால் இப்போது விற்பனை சீராக அதிகரிக்கிறது இது மிகவும் சிக்கலான நிறுவனமாகும் எனவே இதைப் பற்றி நம்மால் நேரடியாக எதையும் அறிய முடியாது அவை புதிய நிலையான சொத்துக்களை உருவாக்குகின்றன ஆனால் தற்போதுள்ள தற்போதைய தரவு பட்டியலில் பயன்பாட்டின் செயல்திறன் ஓரளவு குறைந்து விட்டது என்பதை இது காட்டுகிறது ஆர்ஓடிஎ என பிரபலமாக அறியப்படுகிறது இது சொத்துக்களின் மீதான வருமானம் ஆகும் அதை நாம் இங்கு கணக்கிட முயற்சிப்போம் மொத்த சொத்துக்கள் எவ்வாறு இலாபங்களை ஈட்ட பயன்படுத்தப்படுகின்றன என்று எனவே மொத்த சொத்துக்களில் இருந்து PAT ஐ எடுத்துக் கொள்ளவோம் PAT மொத்த சொத்துக்களால் வகுக்கப்படுகிறது எனவே நமக்கு 0 52 கிடைத்து இருக்கிறது எனவே இதை நீங்கள் 0 05 ஆக காணலாம் அதை நாம் சதவீதமாக மாற்றினால் அது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் 5 சதவிகிதம் வருவாயினை தான் ஈட்டியுள்ளது ஆனால் இது 4 42 சதவீதமாக குறைந்துள்ளது இது அதிகமான வீழ்ச்சி அல்ல ஆனால் மொத்த சொத்துக்களின் வருவாயில் சிறிய வீழ்ச்சி தான் அடுத்ததாக ஈக்விட்டி மீதான வருவாய் பற்றியதாகும் எனவே பங்கு என்பது உரிமையாளர்கள் நிதி என்று பொருள் அவர்கள் என்ன லாபத்தை ஈட்ட முடியும் எனவே நிகர மதிப்பில் PAT ஐ அறிய வேண்டும் எனவே 11 32 சதவிகிதம் வருமானமாக இருந்தது இப்போது அது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தேங்கி நிற்கிறது ஆனால் இப்போது அது 12 29 சதவீதமாக உயர்ந்துள்ளது எனவே நீங்கள் டி எஸ் நிறுவனத்தின் வருவாய் நிலை நினைவில் வைத்திருந்தால் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பங்கு மீதான வருமானம் சற்று குறைவாகத்தான் உள்ளது அடுத்ததாக மூலதனத்தின் மீதான வருவாய் பிரபலமாக ஆர்ஓசிஈ என அழைக்கப்படுகிறது அல்லது சில நேரங்களில் ஆர்ஓஐ என அழைக்கப்படுகிறது பின்னத்தின் மேலிலக்கத்தில் மொத்த வருவாயை எடுத்து பின்னத்தின் கீழிலக்கத்தில் இருக்கும் மொத்த நிதி கடன் மற்றும் பங்கு ஆகியவற்றை கொண்டு வகுக்க வேண்டும் எனவே சூத்திரம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா பின்னத்தின் மேலிலக்கத்தில் நாம் பிபிடி ஐ வட்டியுடன் கூட்டி பின் நீண்ட கால கடன் மற்றும் பங்கு மூலம் வகுக்க வேண்டும் எனவே 10 61 சதவீதத்தை பெற்றுள்ளது வரையறுக்கப்பட்டால் டி எஸ் நிறுவனம் என்பது மிகக் குறைந்த கடனைக் கொண்ட கிட்டத்தட்ட பூஜ்ஜிய கடன் நிறுவனமாகும் ஆனால் ரிலையன்ஸ் நிறுவனம் வரையறுக்கப்பட்ட உற்பத்தி நிறுவனமாக இருப்பதால் ஒரு நியாயமான அளவு கடனைக் கொண்டுள்ளது எனவே மூலதனத்தின் வருவாய் சற்று குறைவாக இருப்பதை நாம் காண முடிகிறது இப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வருவாய் 13 சதவீதம் வரை உயர்ந்துள்ளது ரிலையன்ஸ் போன்ற உற்பத்தி நிறுவனத்தைப் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் சுவாரஸ்யமானது ஏனெனில் நீங்கள் கடன் மற்றும் பங்கு பற்றி அறிவீர்கள் மூலதன கட்டமைப்பு பற்றி நாம் விவாதித்தோம் நிறுவன மூலதனக் கட்டமைப்பை பற்றி நீங்கள் அறிந்திருந்தால் அதிக அளவு கடன் உள்ளது என்று அர்த்தம் மேலும் நிறுவனத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் இது பங்கு மீதான வர்த்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒருவித கடனை பெறுவதன் மூலம் நிறுவன மூலதனத்தின் மீதான வருவாய் மேம்படுத்துவதற்கு இது ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை இங்கே காண முடிகிறது சரியா ஆனால் டி எஸ் விஷயத்தில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் வரியின் விளைவு காரணமாக மூலதனத்தின் வருமானம் மிக அதிகமாக இருந்தது இப்போது அடுத்து மொத்த விற்பனைக்கு நிகர மூலதனம் கணக்கிடுவது பற்றியதாகும் எனவே செயல்பாட்டு மூலதனத்தை அறிய தற்போதைய சொத்தை தற்போதைய பொறுப்புகளில் இருந்து கழித்து விற்பனையால் வகுத்தால் 0 08 கிடைக்கும் நாம் அதை ஒரு சதவீதமாக எடுத்துக் கொள்ளலாம் அதாவது விற்பனையின் மூலதனத்தின் சுமார் 8 சதவீதம் நிகர செயல்பாட்டு மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் சுவாரஸ்யமானது என்பதை நீங்கள் காண முடியும் ஏனென்றால் இது 8 சதவீதத்திலிருந்து மைனஸ் 32 சதவீதமாக குறைந்துள்ளது இப்போது சதவீதம் குறைந்ததற்கு காரணம் என்ன என்று பாப்போம் ஏனெனில் அவற்றின் தற்போதைய கடன்கள் கணிசமாக அதிகரித்துள்ளது எனவே தற்போதைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை பாருங்கள் அதாவது தற்போதைய கடன்கள் தற்போதைய சொத்துக்களை விட அதிகமாக உள்ளது எனவே இந்த நிறுவனங்கள் எதிர்மறையான செயல்பாட்டு மூலதனம் கொண்ட சூழ்நிலையில் உள்ளது இது கடந்த 3 ஆண்டுகளில் விகிதம் எதிர்மறையாக மாறியதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும் உண்மையில் இது ஒரு சுவாரஸ்யமான விகிதமாகும் இது 8 சதவீதமாக இருந்தது பின்னர் 1 சதவீதத்திற்கும் குறைவாக குறைந்தது மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் இது எதிர்மறையானதாக இருக்கிறது தற்போதைய விகிதத்தைப் பார்த்தால் அது 1 31 சதவீதத்திலிருந்து 0 59 சதவீதமாக குறைந்தது அதே தாக்கம் விற்பனையிலும் இருக்கிறது நீங்கள் அதைப் பார்த்தால் இந்த விகிதத்தில் இருந்து அதைப் பெற முடியும் இது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா நாம் இத்துடன் இந்த அமர்வை முடித்து கொள்வோம் அடுத்த அமர்வில் மீதமுள்ள விகிதங்களை கணக்கிடுவோம் நன்றி வணக்கம்